அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது வாரம் 8 தொகுதி எண் 4 விரிவுரை எண் 46 நான் ஐஐடி கான்பூரின் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் ரவி சந்திரன் கடந்த 8 வாரங்களாக இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் இது இறுதி வாரம் பின்னர் நான் விளக்கக்காட்சி திறன்களுடன் தொடங்கினேன் இந்த சொற்பொழிவு காட்சிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த கூடுதல் உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம் விளக்கக்காட்சி திறன்கள் குறித்த எங்கள் விவாதத்தை முடிவுக்குக் கொண்டுவரும் காட்சி என்பது உடல் மொழியுடன் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளின் ஒரு அம்சமாகும் இதை நீங்கள் எவ்வாறு திறம்பட பயன்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய சொற்பொழிவில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் முந்தைய சொற்பொழிவில் பொதுப் பேச்சில் உடல் மொழி பிரச்சினையை நான் உரையாற்றினேன் உடல் மொழியின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் சிலர் மிகவும் பயனுள்ள உடல் மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் மேலும் மிகவும் மோசடியான உள்ளடக்கங்களிலிருந்தும் தப்பிக்கிறார்கள் உதாரணமாக பல அரசியல்வாதிகள் குறைந்த உள்ளடக்கத்துடன் வெறும் சொற்பொழிவு திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள் பார்வையாளர்களை நம்ப வைக்க சக்திவாய்ந்த உடல் மொழியைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக மாறுவதற்கு உங்கள் உள்ளடக்கம் உங்கள் உடல் மொழியுடன் சமமாக இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் உங்கள் உடல் மொழியை நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இது கண்ணாடியின் முன் இன்றைய சூழலில் நீங்கள் உங்கள் கைபேசியில் கூட பிடிக்கப்பட்ட வீடியோக்களைப் பயன்படுத்தலாம் பின்னர் அதைச் சரிபார்க்கலாம் ஆனால் கண்ணாடி போன்ற எதுவும் இல்லை ஏனெனில் நீங்கள் அதை நேரலையில் செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பார்க்க விரும்பாத விஷயங்களைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் சரியான மாற்றங்களைச் செய்யலாம் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான ஆடை அணியுங்கள் நீங்கள் உங்கள் மேடைக்கு செல்லும்போது ஒளிந்து கொள்ள வேண்டாம் திறந்த மனதுடன் இருங்கள் நேர்மையாக இருங்கள் அனைவருடனும் கண் தொடர்பைப் பராமரிக்கவும் யாருடனும் கண் தொடர்பைப் பராமரிப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் நபரின் நெற்றியைப் பார்க்க முயற்சிக்கவும் எனவே நேரடி கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சிக்காதீர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் விரும்பும் நபர்களுடன் கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சிக்கவும் மெதுவாக நீங்கள் பார்வையாளர்களிடையே பரவ முயற்சிக்கவும் இது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கலாம் மூலைகளை அடையாளம் காணுங்கள் அது ஒரு சதுர வடிவத்தில் இருக்கலாம் மற்றும் நடுவில் யாரையாவது அடையாளம் கண்டு பின்னர் உங்கள் கண்களை மாற்றிக் கொண்டே இருங்கள் ஆனால் அது பார்வையாளர்களுக்கு நீங்கள் கண் தொடர்பை பராமரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்ற உணர்வைக் கொடுக்கும் ஒரு கால் மேலேயும் பின்னர் மற்ற கால் கீழேயும் இருக்கும் படி கால்களை மாற்ற வேண்டாம் எனவே அந்த வகையான ஒரு கணத்தை செய்ய வேண்டாம் எதையாவது பிடித்துக் கொள்ளாதீர்கள் எதையும் மிகவும் உறுதியாகப் பிடித்துக் கொள்வது நீங்கள் பதட்டமாக இருப்பதை குறிக்கிறது சில நேரங்களில் மக்கள் தங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் நாற்காலியைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் முன் வைக்கப்பட்டிருக்கும் மேசையைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சுண்ண எழுதுகோல் துண்டுகளைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் புகைபிடிப்பது போல் அது ஒரு சிகரெட் போல் தெரிகிறது அவர்கள் பொருட்களைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் பென்சிலைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் அளவுகோலைப் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சுட்டியைப் பிடித்துக் கொள்கிறார்கள் இப்போது அவற்றை மேசையில் வைக்க முயற்சிக்கவும் தேவைப்படும்போது மட்டுமே அவற்றைப் பயன்படுத்தவும் எனவே எதையும் பிடித்துக் கொள்ள வேண்டாம் எல்லா நேரத்திலும் பார்வையாளர்களை எதிர்கொள்ள முயற்சிக்கவும் நீங்கள் அவர்களிடமிருந்து மிகவும் இணக்கமான பதிலை உருவாக்கினாலும் இல்லாவிட்டாலும் பார்வையாளர்களை எதிர்கொள்ளுங்கள் எனவே பார்வையாள ர்களை எதிர்கொள்ள நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் உள்ளங்கையைத் திறந்து வைத்திருக்கவும் எனவே அதை மூட முயற்சிக்க வேண்டாம் அதைக் குறுக்கே வைக்க வேண்டாம் அதை உங்கள் கை பாக்கெட்டில் வைக்க முயற்சிக்க வேண்டாம் அதைத் திறந்து வைத்திருங்கள் சத்தமாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் உண்மையில் பார்வையாளர்களில் உள்ள அனைவரும் உங்களைத் தெளிவாகக் கேட்கவும் இயல்பான வேகத்தை பராமரிக்கவும் மிக வேகமாக பேச வேண்டாம் வேண்டுமென்றே மிகவும் மெதுவாக இருக்க வேண்டாம் இதை சரிபார்க்க ஒரு தொழில்முறை நிபுணராக நீங்கள் அங்கு செல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் பதட்டமாக இருப்பதை வெளிப்படுத்துகிறீர்கள் ஒருபோதும் குனிய வேண்டாம் ஒரு உறுதியான விஷயத்திற்கு பதிலாக குனிவது வெறுமனே தடுமாறுவது ஆகும் பின்னர் நீங்கள் நம்பிக்கையில் குறைவாக இருப்பதால் மிகவும் குறைவாக இருப்பதாகத் தோன்றுகிறது பார்வையாளர்களிடம் ஒருபோதும் முதுகை காட்ட வேண்டாம் அல்லது நீங்கள் பிளாக்போர்டில் எதையாவது காட்டப் போகிறீர்கள் என்றாலும் அவர்களுடன் குறைந்தபட்சம் அரை கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சிக்கவும் ஒருபோதும் உங்கள் முதுகைத் திருப்ப வேண்டாம் இதனால் நீங்கள் பார்வையாளர்களுடனான தொடர்பை முற்றிலுமாக இழக்க நேரிடும் இப்போது காட்சிகளின் பயன்பாட்டைப் பார்ப்போம் முதலில் காட்சிகள் என்றால் என்ன எனவே காட்சிகள் என்பது நீங்கள் சொற்களைப் பயன்படுத்தாத வாய்மொழி பகுதியைப் பயன்படுத்தாத தகவல்தொடர்பு சொற்கள் அல்லாத பகுதி ஆகும் ஆனால் படங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் புகைப்படங்களைக் காட்டுகிறீர்கள் நீங்கள் வரைபடங்கள் பை விளக்கப்படங்கள் வரைபடங்கள் எந்த வகையான வரைபடங்களையும் பயன்படுத்தலாம் பின்னர் முன் பார்வை வான்வழி பார்வை போன்ற குறுக்கு வெட்டு வரைபடம் மற்றும் ஒரு மாதிரி கூட பெரிய அளவிலான ஒன்றின் முன்மாதிரி ஆனால் நீங்கள் ஒரு சிறிய கட்டகத்தையும் ஒரு வீட்டின் நீல அச்சையும் அல்லது நீங்கள் திட்டமிடும் ஒரு பெரிய திட்டத்தையும் காட்டுகிறீர்கள் இப்போது வார்த்தைகள் இல்லாத இந்த விஷயங்கள் ஆனால் அவை காட்சிகளின் வடிவத்தில் காட்டப்படுகின்றன இப்போது காட்சிகளைப் பயன்படுத்துவது உண்மையில் உங்கள் விளக்கக்காட்சியின் தரத்தை மேம்படுத்துகிறது நீங்கள் வெறும் வார்த்தைகளை வைப்பதற்குப் பதிலாக சில படங்களை வைத்தால் நன்று ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே ஒரு அழகான நடிகையின் முகம் போன்ற ஒன்றை வைக்கக்கூடாது பின்னர் எல்லோரும் அதைப் பார்ப்பார்கள் ஆனால் நீங்கள் விவாதிக்கும் முக்கிய புள்ளியை அவர்கள் தவறவிடுவார்கள் அது முற்றிலும் திசைதிருப்பப்படும் அது முற்றிலும் பொருத்தமற்றதாக இருக்கும் நிச்சயமாக இதுபோன்ற படங்களைப் பார்ப்பதை மக்கள் எதிர்நோக்குவார்கள் ஆனால் பின்னர் முழுமையான செய்தி இழக்கப்படும் உண்மையில் இதுபோன்ற பொருத்தமற்ற படங்களைப் பயன்படுத்தியதற்காக மக்கள் உங்களைப் பார்த்து சிரிப்பார்கள் எனவே காட்சிகளின் நோக்கம் என்ன காட்சிகள் முக்கிய புள்ளிகளை விளக்குகின்றன எனவே ஒரு படத்தைக் காண்பிப்பது மிகவும் எளிதானது ஏனெனில் ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு மதிப்புள்ளது என்று கூறப்படுகிறது பல வார்த்தைகளில் எதையாவது விவரிப்பதற்குப் பதிலாக அவர்களுக்கு ஒரு படத்தைக் காட்டுங்கள் அது முக்கிய புள்ளிகளை விளக்கும் வாய்மொழி செய்தியை வலுப்படுத்த படங்களை பயன்படுத்தலாம் நீங்கள் அவர்களுக்குக் காட்டும் ஒன்றை ஒரு காட்சி வடிவத்தில் சொல்கிறீர்கள் பார்வையாளர்களின் ஆர்வத்தைத் தூண்ட இது பயன்படுத்தப்படலாம் எனவே அது என்னவென்று தெரியாத சிலருக்கு நீங்கள் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் முதலில் அவர்களுக்கு படத்தைக் காட்டலாம் இது என்ன என்று நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் நீங்கள் யூகிக்க முடியுமா செயல்பாடு என்ன நாம் ஏன் இதைப் பயன்படுத்த வேண்டும் பார்வையாளர்களின் ஆர்வத்தைத் தூண்டலாம் விளக்கக்காட்சி ஓரளவு சலிப்பாக மாறும் நேரங்களில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு காட்சியைக் காட்டும்போது அவர்களின் கவனம் ஒருமுகப்படுத்தப்படும் எனவே நீங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஒரு காட்சியைப் பயன்படுத்தி ஒருமுகப்படுத்தலாம் எனவே நாங்கள் காட்சிகளைப் பயன்படுத்துவதற்கான நான்கு முக்கியமான நோக்கங்கள் இவை ஆனால் நீங்கள் எந்த வகையான வழிகாட்டுதல்களைப் பின்பற்ற வேண்டும் நீங்கள் காட்சிகளைப் பயன்படுத்த விரும்பும் போது எனவே பவர் பாயிண்ட் என்பது நீங்கள் பயன்படுத்தும் ஒரு வகையான காட்சி மற்றும் நான் நீண்ட வாக்கியங்களைப் பற்றி பேசும்போது காட்சி வடிவத்தில் எழுதப்பட்ட சொற்களையும் கூட நான் பார்க்கிறேன் ஏனென்றால் நாம் பார்வையாளர்களுக்குக் காட்டுகிறோம் எனவே நீங்கள் பவர் பாயிண்டுகளை பயன்படுத்தும்போது குறிப்பாக நீண்ட வாக்கியங்களைப் பயன்படுத்த வேண்டாம் நீண்ட வாக்கியங்களைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக புல்லெட்டுகளை பயன்படுத்தவும் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களை மட்டுமே எடுக்கவும் பொருத்தமான எழுத்துரு அளவைப் பயன்படுத்தவும் சில இடங்களில் நீங்கள் குறைந்தபட்சம் 24 எழுத்துரு அளவைக் காட்ட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் அது 28 ஆக இருக்கும் சில நேரங்களில் தலைப்புகள் 2836 க்கு மேல் இருக்கும் இடைநிலை தலைப்புகள் 2832 க்கு இடையில் இருக்கும் ஆனால் 1214 அவை வாசிப்புக்கானவை ஆனால் அவற்றை பவர் பாயிண்டில் காண்பிக்கும் வகையில் அல்ல குறிப்பாக பார்வையாளர்கள் அதிகமாக இருந்தால் பின்னர் அவர்கள் இறுதியில் உட்கார வாய்ப்புள்ளது எனவே அவர்கள் எழுத்துரு அளவைக் காண முடியுமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே நீங்கள் மெனுவிற்குச் செல்ல வேண்டும் அது எவ்வளவு பெரியது என்பதையும் உங்கள் விளக்கக்காட்சியை அவர்கள் எவ்வாறு எளிதாகப் பார்க்க முடியும் என்பதையும் கடைசி வரிசையில் கூட பார்க்க முடியும் என்பதையும் அடையாளம் காண வேண்டும் அடுத்த விஷயம் பொருத்தமான வண்ணங்கள் எனவே நீங்கள் பகல் நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது காட்டப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் வெளிர் வண்ணங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் மஞ்சள் வெளிர் மஞ்சள் பின்னர் பின்னணியில் வெளிர் இளஞ்சிவப்பு எனவே அவர்களால் பார்க்க முடியாது நீங்கள் எழுத்துருவின் அடிப்படையில் அடர் நீலம் மற்றும் மஞ்சள் நிறத்தைப் பயன்படுத்த வேண்டும் எனவே அவர்கள் வித்தியாசத்தைக் காண முடியும் எனவே நீங்கள் அதை பகல் நேரத்தில் காட்டும்போது அது மாறுபட்டதாக இருக்க வேண்டும் எனவே பொருத்தமான வண்ணங்களை வைத்திருங்கள் இதனால் அவை எழுத்துருக்களை தெளிவாகக் காண முடியும் மேலும் நீங்கள் பவர் பாயிண்ட் எழுத்துப்பிழையில் ஸ்லைடுகளைப் பயன்படுத்தும்போது ஒவ்வொரு ஸ்லைடையும் சரிபார்க்கவும் பவர் பாயிண்டில் செல்லும் எந்த எழுத்துப்பிழையும் உங்களுக்குச் சொந்தமானது உங்கள் நண்பர் அல்லது செயலாளர் அல்லது மாணவர் தட்டச்சு செய்ததாகவும் அந்த பிழையை செய்ததாகவும் நீங்கள் கூற முடியாது உண்மையில் இப்போதெல்லாம் நீங்கள் தட்டச்சு செய்யும் போது நல்ல மென்பொருள்கள் எழுத்துப்பிழைகளை அடிக்கோடிட்டுக் காட்டும் பின்னர் நீங்கள் அதைத் தட்டச்சு செய்யும் போது கூட அதைச் சரிசெய்யலாம் எனவே எந்த ஸ்லைடையும் எழுத்துப்பிழைகளுடன் கூடிய எந்தவொரு காட்சியையும் காட்ட வேண்டாம் இறுதிக்கு சென்று அறையின் நீளத்தை அடையாளம் காண்பதன் மூலம் கூட தெரிவுநிலையை சரிபார்க்கவும் நீங்கள் காட்சியைக் காட்டும்போது அது பவர் பாயிண்டாக இருந்தாலும் பார்வையாளர்களுடன் பேசுங்கள் காட்சியைப் பார்த்து பின்னர் பேச வேண்டாம் அதைச் செய்யாதீர்கள் எனவே பார்வையாளர்களுடன் பேசுங்கள் உபகரணங்களில் மாற்றங்களைச் செய்யும்போது பேசுவதை நிறுத்துங்கள் எனவே சில நேரங்களில் காட்சிகள் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டரில் காட்டப்படுகின்றன எனவே நீங்கள் ஒன்றை எடுத்து இன்னொன்றை வைக்கிறீர்கள் சில நேரங்களில் பவர் பாயிண்ட் கூட சில நேரங்களில் அதை நகர்த்த நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது பேச வேண்டாம் காட்சியைப் பார்த்து பேச வேண்டாம் எல்லா நேரத்திலும் பார்வையாளர்களைப் பார்த்து பேச முயற்சிக்கவும் மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு காட்சியைக் காட்டுகிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் அதைக் காட்டுகிறீர்கள் அல்லது நீங்கள் அதை OHP இல் வைக்கிறீர்கள் பின்னர் அவர்களால் அதைக் காண முடிகிறது இப்போது நீங்கள் விவாதிக்கிறீர்கள் நீங்கள் படம் அல்லது ஒரு வரைபடம் அல்லது எதையாவது வைத்துள்ளீர்கள் பின்னர் பார்வையாளர்கள் அதைப் பார்க்கிறார்கள் இப்போது நீங்கள் ஒரு கருத்தை முன்வைத்ததும் காட்சி இணைப்பின் அடிப்படையில் இனி காட்டப்படக்கூடாது அதை அகற்றி தலைப்பு மாறும்போது காட்சியை மாற்றவும் நீண்ட காலத்திற்கு அதை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அது அதன் பொருத்தத்தை இழக்கிறது பார்வையாளர்களும் உங்கள் பேச்சில் ஆர்வத்தை இழப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் காட்சியைப் பார்ப்பார்கள் மேலும் நீங்கள் இன்னும் காட்சியின் அடிப்படையில் அதே எண்ணத்தைத் தொடர்கிறீர்கள் என்று அவர்கள் உணருவார்கள் ஆனால் வாய்மொழி அடிப்படையில் நீங்கள் வேறு எதற்கோ சென்றுவிட்டீர்கள் எனவே அவர்களைக் குழப்ப வேண்டாம் அவர்கள் சலிப்பை உணருவார்கள் காட்சி கருவிகளை நீண்ட நேரம் விட்டுவிடாதீர்கள் எனவே நீங்கள் அதை மாற்ற முடியாவிட்டாலும் அதை விட்டுவிடாதீர்கள் எனவே அதை மூடி விடுங்கள் பின்னர் உங்கள் பேச்சைத் தொடருங்கள் எனவே பார்வையாளர்களின் கவனம் உங்கள் பேச்சில் ஒருமுகப்படுகிறது காட்சியில் அல்ல நீங்கள் பவர் பாயிண்ட் அல்லது எந்த வகையான காட்சியையும் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்த்தப் போகிறீர்கள் என்றால் யார் அதைச் செய்வார்கள் யாராவது அதைச் செய்வார்கள் யார் அதைக் காண்பிக்கப் போகிறார்கள் நீங்கள் அதைச் செய்வீர்களா அல்லது யாராவது அதை மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் எனவே அதை யார் செய்யப் போகிறார்கள் என்பதை அடையாளம் காணவும் சில நேரங்களில் நீங்கள் காட்சிகளின் ஒரு பகுதியாக இருக்கும் வீடியோக்களைக் காட்டலாம் எனவே அனிமேஷன் செய்யப்பட்ட பதிப்புகளின் சித்திர பிரதிநிதித்துவங்கள் ஆனால் நீங்கள் ஒருவரின் உதவியை எடுத்துக்கொள்கிறீர்களா அல்லது நீங்கள் எப்படி செய்யப் போகிறீர்கள் என்பதைத் திட்டமிட வேண்டியிருந்தால் அதைச் செய்யப் போகிறீர்களா பார்வையாளர்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள் மற்றும் சரிசெய்ய எடுக்கப்பட்ட இந்த நேரத்தைக் குறைக்கவும் காட்சிகளின் வடிவத்தில் பிற துணைப் பொருட்களைப் பயன்படுத்தும்போது அவை பின்புற வரிசையில் புலப்படுகிறதா என்று கேளுங்கள் நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் அது தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை வெளியே எடுத்து பரப்ப முடிந்தால் அதுவும் நல்லது அல்லது நீங்கள் அவர்களை முன் வரச் சொல்லலாம் அல்லது முடிந்தால் அளவை பெரிதாக்க வேண்டும் இது உங்கள் விளக்கக்காட்சிக்கு பொருத்தமானதா என்றும் கேளுங்கள் நான் சொன்னது போல் கவர்ச்சிகரமான ஆனால் பொருத்தமற்ற விஷயங்களைக் காண்பிப்பது உங்கள் விளக்கக்காட்சியுடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்கவில்லை விளக்கக்காட்சியைக் கொடுப்பதில் நீங்கள் செயல்திறனை இழப்பீர்கள் துணைப் பொருட்கள் குறுகியவையா என்ற கேள்வியைக் கேளுங்கள் எனவே காட்சி பகுதி நீளமாக இருந்தால் அவை விளக்கக்காட்சியின் வாய்வழி பகுதியிலிருந்து பார்வையாளர்களை அதிகம் திசைதிருப்பாது எனவே பார்வையாளர்கள் திசைதிருப்பப்பட வாய்ப்புள்ளது உங்கள் விளக்கக்காட்சி தொடர்பாக இது சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் வருகிறதா அல்லது அது தவறாக வருகிறதா என்று மீண்டும் கேட்கவும் இதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இப்போது சிக்கலான வழித்தோன்றல்களைத் தவிர்க்கவும் இப்போது நான் உங்களுக்குக் காட்டும் ஒன்றைப் பாருங்கள் எனக்கு ஒரு கணக்கு ஆசிரியர் அல்லது கோட்பாடுகளில் மிகவும் சிறந்த ஒருவர் கூட தெரியாது மேலும் இவை அனைத்தும் விரைவாகப் பார்த்து இதைக் காண்பிப்பதன் நோக்கம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் காட்சிகள் பார்வையாளர்களை ஒரு நுண்ணோக்கியைப் பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் அல்லது துப்பறியும் வேலையைப் பயன்படுத்தவும் இது என்ன என்பதை அடையாளம் காணவும் செய்ய வைக்கக்கூடாது பின்னர் இந்த விஷயத்தைச் செய்ய வேண்டாம் காட்சிகள் தொடர்புபடுத்துகின்றன அவை சேர்க்கின்றன எனவே குழப்பமடைய வேண்டாம் திசைதிருப்ப வேண்டாம் ஒரு வழித்தோன்றலைப் பயன்படுத்துவதன் மூலம் இதைப் போன்ற ஒரு சிக்கலான ஒன்றாக மாற்ற வேண்டாம் இது காட்சியைப் பயன்படுத்துவதற்கான ஒரு தவறான வழியாகும் நீங்கள் அதைச் செய்யும்போது ஒரு நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன நீங்கள் திரையை மறைக்கும் நிலையில் நிற்பது குறிப்பாக ப்ரொஜெக்டர் மற்றும் திரையின் முன் நிற் பது பின்னர் உங்கள் நிழல் விழு கிறது பார்வையாளர்களால் பார்க்க முடியவில்லை பின்னர் அவர்கள் உங்களிடம் கூறுகிறார்கள் தயவுசெய்து நீங்கள் நகர முடியுமா எனவே அது மீண்டும் ஒரு திசைதிருப்பலாக இருக்கும் பின்னர் நீங்கள் சில படங்களைக் காட்டினீர்கள் பின்னர் நீங்கள் படத்தில் மூழ்கிவிட்டீர்கள் நீங்கள் முற்றிலும் திசைதிருப்பப்பட்டீர்கள் எனவே திசைதிருப்பல்களில் தொலைந்து போவது என்பது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று அதிகமாக நகர்வது எனவே காட்சி இங்கே உள்ளது எனவே நீங்கள் இந்தப் பக்கமும் அந்தப் பக்கமுமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் இது தேவையற்ற கவனச்சிதறல் ஆகும் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது பார்வையாளர்களின் உடல் மொழியில் ஒரு கண் வைத்திருங்கள் அவர்கள் அமைதியற்றவர்களாக உணர்கிறார்களா எனவே நீங்கள் காண்பிக்கிறவற்றில் மூழ்கி இருக்கிறார்களா எனவே அவர்களின் உடல் மொழியைப் பொறுத்து நீங்கள் அதைத் தொடர விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் நீண்ட நேரம் காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் மூலோபாயத்தை மாற்ற வேண்டுமா இதை நிறுத்தி ஒரு நகைச்சுவையை சொல்ல வேண்டிய சமயமா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம் அப்போது அவர்கள் திரும்பி வருவார்கள் அல்லது கூடுதல் காட்சிகளைக் காண்பிப்பதற்கான நேரமா ஏனெனில் அவர்கள் அதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவே பார்வையாளர்களின் உடல் மொழியில் ஒரு கண் வைத்திருங்கள் இது அவர்கள் உண்மையில் உங்கள் காட்சிகளில் ஆர்வமாக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் இப்போது இறுதியில் இந்த காட்சிகள் அனைத்தையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் கற்றுக்கொண்ட பிறகு சில விளக்கக்காட்சி நடைமுறைகளை மனதில் கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் மிகவும் தன்னார்வ அனுபவமற்ற தொகுப்பாளராக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் எங்காவது இந்தியாவுக்குள் வேறு இடத்தில் ஒரு கருத்தரங்கில் ஒரு விளக்கக்காட்சியை வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் சென்று ஒரு விளக்கக்காட்சியைக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பவர் பாயிண்டைப் பயன்படுத்துகிறீர்கள் அந்த கோப்பை முன்கூட்டியே மின்னஞ்சலுக்கு அனுப்ப முயற்சிக்கவும் கோப்பு மிகப் பெரியதாக இருந்தால் குறைந்தபட்சம் அதை மாற்றவும் எனவே பி எஃப் வடிவில் மீண்டும் நீங்கள் அதை அனுப்பலாம் எனவே நீங்கள் எந்த முறையையும் பயன்படுத்தலாம் ஆனால் அதை அனுப்ப முயற்சிக்கவும் பின்னர் ஓய்வெடுக்க வேண்டாம் அனுப்பிவிட்டேன் என்று நினைக்கவேண்டாம் எனவே நான் என்னுடன் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை இது ஒரு ஆபத்தான முன்மொழிவு ஏனென்றால் அது சரியாக வந்துள்ளதா என்பதை நீங்கள் முதலில் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் கணினியில் சில வைரஸ் இருந்ததால் அது அவர்களை அடையவில்லை என்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே மின்னஞ்சல் தொலைந்துவிட்டது எனவே மின்னஞ்சலை திரும்பப் பெற முடியவில்லை கோப்பைத் திறக்க முடியவில்லை எந்தப் பிரச்சினையும் ஏற்படலாம் எனவே இது ஒரு கூடுதல் ஒன்று மட்டுமே ஆனால் முடிந்தால் நீங்கள் ஒரு அச்சு நகலை வெளிப்படைத்தன்மையின் வடிவத்தில் வைத்திருக்க வேண்டும் மேலும் முடிந்தால் உங்கள் சொந்த பிபிடி ஐ ஒரு பென் டிரைவில் வைத்திருக்க வேண்டும் முடிந்தால் அதை ஒரு வட்டில் வைத்திருங்கள் அது நீளமாக இருந்தால் அதை டிவிடியில் எழுதவும் அல்லது பென் டிரைவில் மீண்டும் நகலெடுக்கவும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறிப்பிட்ட எழுத்துருக்கள் மற்றும் சில ஊடகங்களை மற்றொரு கணினிக்கு எடுத்துச் செல்ல விரும்பினால் அது அதே எழுத்துருவைப் பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஏனெனில் பதிப்பு வேறுபட்டிருக்கலாம் மற்றும் இயக்க முறைமை வேறுபட்டிருக்கலாம் எனவே உங்களுக்கு சில பொருந்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை உங்களுடன் எடுத்துச் சென்று கூடுதலாக முன்கூட்டியே எதையாவது அனுப்புவது நல்லது நீங்கள் இடத்தை அடைந்ததும் அந்த இடத்தை அனுபவித்து பார்வையாளர்கள் வருவதற்கு முன்பு அது கணினியில் வேலை செய்கிறதா என்று சரிபார்க்கவும் அதைச் சரிபார்க்க 1015 நிமிடங்கள் முன்பு அங்கு செல்லுங்கள் நீங்கள் பயன்படுத்தப் போகும் எல்சிடி ப்ரொஜெக்டரில் நீங்கள் எந்த மடிக்கணினி அல்லது கணினியைப் பயன்படுத்தப் போகிறீர்களோ அது இணைக்கப்படுகிறதா என்பதைச் சரிபார்த்து முழு விளக்கக்காட்சியையும் எந்த இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக சீராகப் பாய்கிறதா என்று சரிபார்க்கவும் மற்றவர்கள் வருவதற்கு முன்பே நீங்கள் விரைவாக ஒத்திகை எடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் விளக்கக்காட்சிக்கான கணினியில் இப்போது நீங்கள் இதை உறுதிசெய்தால் நீங்கள் விளக்கக்காட்சியை வழங்கப் போகும்போது நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் விளக்கக்காட்சியை எவ்வாறு ஒழுங்கமைப்பீர்கள் எனவே உங்கள் விளக்கக்காட்சிக்கான உத்திகளை ஒழுங்கமைப்பதற்கான சில விரைவான உதவிக்குறிப்புகள் வரலாற்றிலிருந்து தொடங்கும் காலவரிசை முறையைப் பயன்படுத்துவது ஒரு வழியாகும் எனவே 17 ஆம் நூற்றாண்டு இது நடந்தது 18 ஆம் நூற்றாண்டு இது நடந்தது 19 ஆம் நூற்றாண்டு இது நடந்தது 20 ஆம் நூற்றாண்டு தற்போது இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் 21 ஆம் நூற்றாண்டு இது காலவரிசைப்படி நடக்க வாய்ப்புள்ளது அல்லது நீங்கள் வெறுமனே சொல்லலாம் எனவே ஒரு வாரத்தில் ஏதாவது எப்படி நடந்துகொள்ளும் என்பதற்கான சில அம்சங்கள் எனவே இது திங்கட்கிழமை இந்த வழியில் செவ்வாய்க்கிழமை இது போல புதன்கிழமை இது போல நடக்கிறது எனவே முதல் விஷயம் முதலில் வரும் தேதியின் அடிப்படையில் வரலாற்றின் அடிப்படையில் காலவரிசையை நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் சிக்கல் காரண தீர்வு முறையையும் பயன்படுத்தலாம் எனவே மாசு பிரச்சினையால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் இப்போது மாசுபாட்டிற்கு என்ன காரணம் அது எங்கு ஏற்படுத்துகிறது எனவே காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு என்று நீங்கள் கூறலாம் எனவே வேறு பல வகையான மாசுபாடுகள் உள்ளன ஆனால் இந்த இரண்டு வகையான மாசுபாட்டிற்கு நான் எனது பேச்சைக் கட்டுப்படுத்துகிறேன் என்று நீங்கள் கூறலாம் மாசுபாட்டை ஏற்படுத்தும் காரணிகள் யாவை எனவே அதுவே காரணம் மற்றும் நீங்கள் வழங்கக்கூடிய தீர்வுகள் யாவை எனவே பிரச்சனை மாசுபாடு அதற்கு என்ன காரணம் என்ன தீர்வு இருக்க முடியும் நீங்கள் இந்த ப்ரோ மற்றும் கான் ஐயும் பயன்படுத்தலாம் எனவே ஆதரவாகவும் எதிராகவும் நன்மைகள் தீமைகள் தகுதிகள் குறைபாடுகள் நல்ல புள்ளிகள் கெட்ட புள்ளிகள் எனவே இந்த முறையும் நன்றாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் இரண்டு விஷயங்களை ஒப்பிட்டுப் பார்க்க விரும்பினால் பின்னர் பார்வையாளர்களுக்கு ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது என்பதைப் புரிய வையுங்கள் விளக்கக்காட்சி விரிவுரையின் தொடக்கத்தில் நான் சொன்ன மற்ற எளிய முறை வரிசை முறை 123 எனவே நான் நான்கு முக்கியமான பிரச்சினைகளைப் பற்றி பேசப் போகிறேன் முதலாவதாக அல்லது முதன்மையாக இரண்டாவதாக மூன்றாவதாக மற்றும் இறுதியாக முடிக்க அல்லது நான்காவதாக கூட பின்னர் நீங்கள் முடிக்கிறீர்கள் எனவே தொடர்ச்சியான மாதிரி எனவே இவை வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஒன்று நீங்கள் அதை ஒரு ஒத்திசைவான முறையில் வழங்க முடியும் என்பதை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் அந்த பயனுள்ள விளக்கக்காட்சியை வழங்க நினைவில் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷனை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு திறம்பட செயல்படுவீர்கள் உள்ளடக்கத்தை வழங்குவதில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் உடல் மொழியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த தொகுதியை நான் முடிப்பதற்கு முன் விளக்கக்காட்சி திறன்கள் குறித்த சில இறுதி உதவிக்குறிப்புகள் ஒட்டுமொத்த உதவிக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குகிறேன் நீங்கள் ஒரு நிபுணராக மாறும்போது நீங்கள் ஒரு நிபுணத்துவ பேச்சாளராக மாறும்போது உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து தலைப்புகளைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் ஆரம்பத்தில் எளிதில் கிடைக்கக்கூடிய பல புத்தகங்கள் மற்றும் பொருட்களிலிருந்து தலைப்புகளைத் தயாரிக்கவும் எடுத்துக்காட்டாக இணையம் ஒரு தீங்கு அல்லது வரம் தொழில்நுட்பம் ஒரு தீங்கு அல்லது வரம் எனவே நவீன கண்டுபிடிப்புகள் கணினி பற்றி பேசுகின்றன எனவே ஆயத்தமான தலைப்புகள் கிடைக்கின்றன எனவே நீங்கள் அதை மனப்பாடம் செய்து பின்னர் சிறிய பேச்சுக்களை வழங்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக மாறும்போது மக்கள் உங்களுக்கு தலைப்புகளைக் கொடுப்பார்கள் என்று காத்திருப்பதற்குப் பதிலாக உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து தலைப்புகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் முன் வந்து செய்கிறீர்கள் நான் இந்த தலைப்பில் பணியாற்றியுள்ளேன் என்று அவர்களிடம் சொல்கிறீர்கள் இந்த பகுதி பலருக்குத் தெரியாது இந்த தலைப்பில் ஒரு சொற்பொழிவு சிறிய பேச்சு கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் கதை சொல்லும் திறன்களை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் எப்படி கதை சொல்லும் திறனை வளர்த்துக் கொள்கிறீர்கள் இது ஒரு கதையைச் சொல்வதைப் போன்றது உண்மையில் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கதைகளைச் சொல்ல முயற்சி செய்யுங்கள் அது உங்கள் கதை சொல்லும் திறனை மேம்படுத்தும் எனவே தொடக்கத்தில் நடுவில் மற்றும் முடிவில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிடுங்கள் உங்களுக்குத் தெரிந்த ஒரு சஸ்பென்ஸ் கதை இருந்தால் சஸ்பென்ஸை எப்போது உடைப்பது அதை எவ்வாறு உருவாக்குவது என்பது அது கதை திறன்கள் எனவே யாரிடமாவது ஏதாவது சொல்வதற்கான கலையை உருவாக்க முயற்சிக்கவும் ஒரு கதையைச் சொல்லும் வடிவத்தில் புகாரளிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால் மட்டுமே நீங்கள் எப்போதும் ஒரு பேச்சைக் கொடுப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருபோதும் ஒரு நோக்கம் இல்லாமல் பேச வேண்டாம் பயனற்ற அர்த்தமற்ற பேச்சைக் கொடுக்க வேண்டாம் இது பிரபலமடையாமல் இருப்பதற்கு எளிதான வழியாகும் பார்வையாளர்கள் உங்களை வெறுக்கத் தொடங்குவார்கள் உங்களிடமிருந்து ஓடிவிடுவார்கள் ஒரு நோக்கத்துடன் மட்டுமே பேசுங்கள் உங்கள் பேச்சில் நீங்கள் ஒரு வாதத்தை உருவாக்கும்போது நீங்கள் எதற்கு ஆதரவாக எதிராக வாதிடும்போது சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளைப் பயன்படுத்தவும் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சிறந்த பார்வையாளர்கள் அவர்களை நினைவில் கொள்ள முடியும் தனிப்பட்ட நிகழ்வுகளுடன் அவர்களை இணையுங்கள் அதை உங்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தது இதனுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் என்பதைச் சொல்லலாம் நீங்கள் தொடர்புபடுத்தும் விதம் உங்கள் தனிப்பட்ட அனுபவத்துடன் பலர் தொடர்புபடுத்த முடியும் மேலும் அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் வேடிக்கையான உண்மைகளைப் பயன்படுத்தவும் உண்மையில் இதன் மூலம் நான் குறிப்பிடுவது என்னவென்றால் நகைச்சுவை பயன்பாடு அவ்வப்போது நகைச்சுவை அவ்வப்போது நகைச்சுவை உணர்வு பார்வையாளர்களின் சலிப்பை உடைக்கும் உண்மையில் நேர்காணலில் கூட நீங்கள் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்த முடிந்தால் நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான நகைச்சுவையைக் கொடுக்க முடிந்தால் நேர்காணல் குழுவில் உள்ளவர்களை சிரிக்க வைக்க முடிந்தால் எனவே நீங்கள் வேலை பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் கிட்டத்தட்ட உறுதியாக நம்பலாம் ஏனென்றால் அது உங்களைப் பற்றிய மற்றொரு அம்சத்தைப் பார்க்க வைக்கும் இது பொதுவாக அவர்கள் புறக்கணித்த ஒன்றாகும் விளக்கக்காட்சியிலும் இதே விஷயம் நீங்கள் நகைச்சுவையைப் பயன்படுத்தும்போது நீங்கள் மிகவும் தீவிரமான பேச்சாளர் என்று அவர்கள் நினைத்தார்கள் நீங்கள் மிகவும் தீவிரமான விஞ்ஞானி பின்னர் ஒரு ஆராய்ச்சியாளர் நீங்கள் மிகவும் தீவிரமான யோசனைகளை வழங்குகிறீர்கள் ஆனால் திடீரென்று நீங்கள் ஒரு வேடிக்கையான உண்மையை வேடிக்கையான கதையைக் கொடுங்கள் இதனால் மக்கள் உங்களுடன் சிறந்த முறையில் தொடர்புபடுத்துவார்கள் ஒட்டுமொத்த தகவல்தொடர்பு அடிப்படையில் இந்த கடைசி இரண்டு புள்ளிகளைச் சொன்ன பிறகு நீங்கள் தெளிவாக தொடர்பு கொள்ள வேண்டும் மைக் இல்லையென்றால் நீங்கள் ஒரு சூழ்நிலையில் எதிர்கொண்டால் நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்க வேண்டும் உங்கள் குரலை முன்வைக்க வேண்டும் அதாவது நீங்கள் அவர்களுக்கு முன் நடிப்பது போல் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டும் நீங்கள் ஒரு மேடையில் இருப்பதைப் போலவும் பின்னர் அந்த நாட்களில் மைக்ரோஃபோன்கள் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எனவே நடிகர்கள் கத்த வேண்டும் எனவே நீங்கள் இயல்பை விட சத்தமாக பேச வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அது முதலில் அசாதாரணமாக இருக்கும் ஆனால் உங்கள் பார்வையாளர்கள் கவனிக்க மாட்டார்கள் ஏனென்றால் உண்மையில் உங்கள் குரலை உயர்த்துவது பார்வையாளர்களை உங்களிடம் கவனம் செலுத்த வைக்கும் தங்கள் குரலை உயர்த்தி மிகவும் சத்தமாகப் பேசும் பேச்சாளர்கள் உள்ளனர் இதனால் பார்வையாளர்களில் யாரும் தூங்க முடியாது என்பதை அவர்கள் உறுதிசெய்கிறார்கள் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது அந்த உரத்த சத்தத்தில் அவர்கள் தூங்க முடியாது ஆனால் நான் கூறுவது என்னவென்றால் அது சத்தமாக இருக்க வேண்டும் அதனால் அவர்கள் அதை தெளிவாகக் கேட்க முடியும் ஆனால் நீங்கள் மென்மையாகப் பேசினால் இந்த நபர் ஏன் மிகவும் மென்மையாகப் பேசுகிறார் என்பதை அவர்கள் கவனிப்பார்கள் என்னால் கேட்கமுடியவில்லை முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் நபர்களுக்கு மட்டுமே பேசுவது கேட்கிறது பின்னர் அவர்கள் அமைதியற்றவர்களாக மாறுகிறார்கள் பின்னர் அவர்கள் திசைதிருப்பப்படுகிறார்கள் அவர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஒருபுறம் தெளிவாக தொடர்புகொள்வது ஆனால் ஒட்டுமொத்தமாக திறம்பட தொடர்புகொள்வது ஒரு பொது உரை அல்லது வாய்வழி விளக்கக்காட்சியை வழங்குவதற்கான மிக முக்கியமான நோக்கமாகும் பார்வையாளர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விளக்கக்காட்சியை வழங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அது அவர்களின் தலைக்கு மேலே சென்றால் அல்லது அது மிகக் குறைவாக இருந்தால் நீங்கள் அதை சிக்கலாக்குகிறீர்கள் அல்லது மிகவும் சிக்கலான சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்தும் சிலர் இருப்பதை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் இதனால் ஒரு எளிய யோசனை கூட உங்களுக்கு புரிந்துகொள்வது மிகவும் கடினம் ஆனால் சிலரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் மிகவும் சிக்கலான யோசனையை கடினமான விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் எளிய எண்ணங்களை எளிய வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அதைப் புரிந்துகொள்ள உங்களை நம்ப வைப்பதற்கான எளிய வழிகளைக் கண்டுபிடிப்பார்கள் அதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் இதனால் பார்வையாளர்கள் உங்களை முழுமையாகவும் திறமையாகவும் புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் இதைச் செய்து இதை மனதில் வைத்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக அந்த பிரபலமான பேச்சாளராக மாறுவீர்கள் இறுதியாக நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்கும்போது உங்களை மகிழ்விக்கவும் ஆபிரகாம் மாஸ்லோவைப் போன்ற சிறந்த உளவியலாளர் நம் வாழ்வில் உச்ச அனுபவங்கள் உயர்ந்த அனுபவங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் பெறக்கூடிய உச்சநிலை அனுபவங்களில் ஒன்று பார்வையாளர்களுக்கு முன்பாக நீங்கள் பேசும் பேச்சு அதிக எண்ணிக்கை உங்கள் உச்ச அனுபவத்தை அதிகரிக்கும் எனவே உங்கள் செயல்திறனின் உச்ச வடிவத்தை நீங்கள் அனுபவிக்கும்போது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நீங்கள் பேசுவதை அனுபவிக்கும்போது பார்வையாளர்களும் உங்கள் செயல்திறனை அனுபவிப்பார்கள் பின்னர் ஆக்கப்பூர்வமாக இருங்கள் நான் உங்களுக்கு நிறைய பரிந்துரைகளை வழங்கியுள்ளேன் ஆனால் நான் சொன்னதை விட நீங்கள் சிறப்பாகச் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் பிரிந்து செல்ல முயற்சிக்கவும் யாராவது இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நினைத்தால் அதை இந்த வழியில் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது இன்னும் சிறந்தது ஆக்கப்பூர்வமாக இருங்கள் வாய்வழி விளக்கக்காட்சி மற்றும் பொது பேச்சு ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் மெதுவாக உங்களை வளர்த்துக் கொள்ளும்போது உங்கள் சொந்த பாணியை வளர்த்துக் கொள்ளுங்கள் விஷயங்களை விவரிக்கும் உங்கள் சொந்த பாணி நகைச்சுவைகளைச் சொல்லும் உங்கள் சொந்த பாணி உங்கள் சொந்த பாணியிலான விளக்கக்காட்சி ஸ்லைடுகளைத் தயாரிக்கும் உங்கள் சொந்த பாணி எனவே உங்கள் பாணியை உருவாக்குங்கள் பின்னர் என்ன இருக்கும் என்றால் விரைவில் நீங்கள் உங்கள் சொந்த ரசிகர்களைப் பெறுவீர்கள் மக்கள் உங்கள் சொந்த தனித்துவமான பாணியை விரும்புவார்கள் ஆரம்பத்தில் நான் இதைச் செய்ய முடியும் என்று நினைத்தால் நீங்கள் சற்று சங்கடப்படுவீர்கள் ஆனால் உங்களுக்கு இயல்பாக என்ன வருகிறதோ அதைச் செய்யுங்கள் எனவே அது உங்கள் உண்மையான உள் திறமையாக இருக்கலாம் மற்றும் அந்த திறனை வெளியே எடுங்கள் உங்கள் சொந்த ரசிகர்களைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷனை பெறுவீர்கள் அதை ஆரம்பத்தில் இருந்தே காட்சிப்படுத்த நான் உங்களுக்குச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போது கடைசி முடிவான சிந்தனை விளக்கக்காட்சி திறன்களைப் பற்றி உங்களுடன் அதிகம் பேசிய பிறகு நான் உங்களுக்கு போதுமான உள்ளீடுகளை வழங்கியுள்ளேன் ஆனால் இந்த தற்காப்புக் கலை சூப்பர் ஸ்டார் புரூஸ் லீயின் புகழ்பெற்ற மேற்கோளைப் பாருங்கள் அவர் அறிவது போதாது என்று கூறுகிறார் எனவே இப்போது பொதுப் பேச்சைப் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தெரிந்துகொள்வது போதாது நாம் செயல்படுத்த வேண்டும் நீங்கள் அதை உங்கள் விளக்கக்காட்சியில் பயன்படுத்த வேண்டும் தயாராக இருந்தால் போதாது நீங்கள் இதைச் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்ய விரும்புகிறீர்கள் இது போதாது நாம் செய்ய வேண்டும் அப்படியென்றால் உங்களுக்கு நீச்சல் தெரியாது நீங்கள் நூலகத்திற்குச் சென்று டன் கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்களைப் படிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் எப்போதாவது நீச்சல் குளத்திற்குச் சென்றிருக்கிறீர்களா என்று நான் கேட்கிறேன் இல்லை நீங்கள் எப்போதாவது நீச்சல் குளத்தில் தண்ணீருக்குள் குதித்தீர்களா இல்லை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டும் நீச்சல் மீது நூற்றுக்கணக்கான புத்தகங்களைப் படிப்பது உங்களுக்கு உதவாது நீங்கள் சைக்கிள் ஓட்டுவது பற்றி 20000 புத்தகங்களைப் படித்திருக்கிறீர்கள் ஆனால் இருக்கையில் உட்கார்ந்து கைப்பிடியைப் பிடிக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் சைக்கிள் ஓட்டுவதை எப்படிக் கற்றுக்கொள்வீர்கள் அதே விஷயம் பொதுப் பேச்சுக்குச் செல்கிறது எந்தவொரு தகவல்தொடர்பு தொடர்பான பிரச்சினையை பற்றி பேசும் போது நீங்கள் அதை உருவாக்க வேண்டிய ஒரு கலை நீங்கள் அதை பயிற்சியின் மூலம் மட்டுமே உருவாக்குவீர்கள் நான் உங்களுக்குக் கொடுக்கும் எந்த அறிவும் போதுமானதாக இருக்காது விரிவுரையின் தொடக்கத்தில் நான் கூறியது போல் இந்த வீடியோக்களின் நோக்கம் குறிப்பாக எனது விரிவுரைகளின் நோக்கம் ஒரு சான்றிதழைப் பெற்று மக்களுக்குக் காண்பிக்க உதவுவது மட்டுமல்ல இந்த அனைத்து பணிகளையும் செய்யுங்கள் ஆனால் இந்த சான்றிதழ் மற்றும் ஒதுக்கீட்டைத் தாண்டி நீங்கள் இதிலிருந்து ஏதாவது கற்றுக் கொண்டீர்களா உங்கள் நடத்தையில் உங்கள் நம்பிக்கை மாற்றத்தில் உங்கள் சிந்தனையில் அது ஏதாவது செய்துள்ளதா நீங்கள் ஒரு படி எடுத்துள்ளீர்களா பின்னர் நீங்கள் இன்னும் பல படிகளை எடுத்து அதை பின்பற்றினீர்களா விருப்பமிருந்தால் போதாது என்பதன் பொருள் இதுதான் அதைச் செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் இ மிகவும் பயிற்சி பெற்ற தொழில்முறை பொது பேச்சாளராக மாறுங்கள் வாய்வழி விளக்கக்காட்சிக்கு எந்த பயமும் கொள்ளாதீர்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எந்த வாய்ப்பையும் தழுவுங்கள் வாய்வழி விளக்கக்காட்சியின் அடிப்படையில் நான் வழங்கிய அனைத்து உதவிக்குறிப்புகளையும் பயன்படுத்தவும் மிக விரைவில் வாய்வழி விளக்கக்காட்சியின் அடிப்படையில் நீங்கள் மிகவும் பயனுள்ள தொடர்பாளராகவும் மாறுவீர்கள் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி

ஒரு நல்ல நாள் அமையட்டும்